எடுத்துக்காட்டு கண்டுபிடி தீர்வு தேற்றம் 4 ஆகவே லாப்லாஸ் இணை மாற்றத்தின் தொகையீட்டிற்கு இன்னொரு விளைவு இருக்கிறது எனவே ஒரு தேற்றத்தின் வடிவில் அந்த விளைவை கூறுகிறேன் எனவே லாப்லாஸ் இணை மாற்றத்திற்கு தொகையீட்டின் அடிப்படையில் எனக்கு மற்றொரு விளைவு உள்ளது எனவே அதை ஒரு தேற்றத்தின் வடிவத்தில் குறிப்பிடுகிறேன்

எனவே பல முறைகளை கோடிட்டுக் காட்டுகிறேன் பல முறைகள் உள்ளன எனவே அவை ஒவ்வொன்றையும் நான் கோடிட்டுக் காட்டப் போகிறேன் எளிதான ஒன்றை நான் கோடிட்டுக் காட்டுகிறேன் முறை 1 முறை 2 வேறு வழி பகுதி பின்னங்களின் முறையாக இருக்கலாம் இந்த முறை என்றால் என்ன ஒரு சார்பின் லாப்லாஸ் இணைமாற்றம் என்று வைத்துக்கொள்வோம் எனவே அந்த சார்பு எனக்கு உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே பின்னர் யோசனை என்னவென்றால் எனவே நாம் ஒரு விகிதமுறு சார்பை பார்க்கிறோம் எனவே F ஒரு விகிதமுறு சார்பு எனவே நான் செய்யப்போவது என்னவென்றால் எனது விகிதமுறு சார்பை பகுதி பின்னங்களாக பிரித்து பின்னர் நான் முறை 1 இல் பயன்படுத்திய முறையைப் பயன்படுத்துகிறேன் எனவே நான் வழங்கிய அட்டவணையைப் பயன்படுத்தவும்

இது எனது முறை 3 என்று நான் அழைக்கிறேன் எனவே சுருளல் தேற்றத்தைப் பயன்படுத்துவது தான் சரி எனவே நான் பார்ப்பது என்னவென்றால் எடுத்துக்காட்டு 9 இல் நான் செய்த அதே உதாரண கணக்கை மீண்டும் சுருளல் முறை பயன்படுத்தி தீர்க்க முயற்சிக்கிறேன் எனவே இந்த சார்பின் தலைகீழ் கணக்கிட வேண்டும் எனவே இரண்டு லாப்லாஸ் இணைமாற்றத்தின் பெருக்கல் வடிவத்தில் இதை எழுதுகிறேன் எடுத்துக்காட்டு இங்கே தீர்வு எனவே நாம் இப்படித்தான் சுருளல் முறையை பயன்படுத்துகிறோம் ஆகவே பிறகு இந்த மூன்று வழக்கமான முறைகளும் எளிய சார்புகளுக்கான லாப்லாஸ் இணைமாற்றம் மற்றும் தலைகீழ் லாப்லாஸ் இணைமாற்றம் ஆகியவற்றைப் படிக்கும் பெரும்பாலான எளிய நிகழ்வுகளுக்கு பொதுவாக உள்ளன எனவே பொதுவாக நாம் மிகவும் சிக்கலான சார்பினை லாப்லாஸ் இணைமாற்றத்தின் தொகையீட்டிற்குள் கொண்டு மற்றும் அதன் தலைகீழ் கண்டுபிடிக்க வேண்டும் எனில் நான் வளைகோட்டு வழித்தொகையீடு முறையைப் பயன்படுத்த வேண்டும் எனவே இந்த முறை என்ன என்பதை முன்னிலைப்படுத்துகிறேன் முறை 4 எனவே தலைகீழ் இது ஒரு லாப்லேஸ் இணைமாற்றத்தின் தலைகீழ் என்று முன்னர் விவரிக்கப்பட்டது இந்த தலைகீழ் என்பதன் வரையறை தொகையீட்டிலிருந்து பெறப்படுகிறது என்பதை எனது விரிவுரைகளில் முன்னர் விவரிக்கப்பட்டது எனவே ஒருங்கிணைப்பு வரையறுக்கப்படுகிறது எனவே இந்த தொகையீட்டை என்னவென்று இப்போது நான் விவரிக்கப் போகிறேன் இந்த தொகையீடு எப்படி இருக்கும் இந்த பகுதிக்கான ஸ்லைடைப் பார்க்கவும் எனவே C என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட எண் என்பதைக் கவனியுங்கள் எனவே C என்பது மெய்யெண் மற்றும் இந்த தொகையீடு கூறுவது என்னவென்றால் இந்த வகையான தொகையீடு ஒரு கலப்பெண் தளம் மேல் உள்ளது என்பதாகும் எனவே நான் இங்கே இந்த s தளத்தை பார்த்தால் எனவே இது எனது மெய்யான s என்றும் இது எனது மெய்யற்ற s என்றும் கூறுகிறேன் எனவே தளத்தின் மேல் என் மெய்யான s C யிலிருந்து மாறுபடுவதைக் காண்கிறேன் எனவே மெய்யான s வரையறுக்கப்பட்ட மதிப்பை C இல் சொல்வோம் மற்றும் மெய்யற்ற s ∞ முதல் ∞ வரை செல்கின்றன எனவே இந்த இணைமாற்றத்திற்கான மற்றும் இந்த தலைகீழ் இணைமாற்றத்திற்கான கோட்டுத் தொகையீடு ஐ கணக்கீடு செய்கிறோம் இப்போது எனவே ஒரு வழி இந்த கோட்டுத் தொகையீட்டை மதிப்பிடுவது இது பெரும்பாலும் மதிப்பீடு செய்ய மிகவும் எளிதானது அல்ல மற்றொரு வழி இந்த கோட்டுத் தொகையீட்டை ஒரு வளைகோட்டு வழித்தொகையீடாக மாற்ற வேண்டும் என்னிடம் சில ஒரு சார்பின் வழுப்புள்ளிகள் உள்ளது என்று கொள்வோம் என்னிடம் P என்ற புள்ளியில் வழுப்புள்ளி உள்ளது என்று கொள்வோம் P என்பது estF என்ற சார்பின் வழுப்புள்ளி ஆகும் இந்த தொகையீட்டின் உள்ளே உள்ள சார்பு நான் என்ன செய்கிறேன் என்றால் இதை முற்றுப்பெற முயற்சிக்கிறேன் கோட்டுத் தொகையீடில் இருந்து வளைகோட்டு வழித்தொகையீடுக்கு மாறும் இந்த மாறுதல் ஒரு வழுப்புள்ளிஐ உள்ளடக்கியது எனவே கோட்டுத் தொகையீடிற்கு பதிலாக வளைகோட்டு வழித்தொகையீட்டை மதிப்பிடுவோம் மற்றும் மெய்யற்ற அச்சில் எனது மதிப்பு minus R முதல் R வரை மற்றும் R ∞ வரை செல்லும் இந்த வளைகோடு சூழ்ந்துள்ள ஆட்களத்தின் அளவை அதிகப்படுத்தும்போது நாம் ஒன்றின் மேல் உள்ள இதை மதிப்பிடுகிறோம்தொகையீட்டின் மேல் உள்ள இந்த மதிப்பானது நமக்கு தேவையான தலைகீழ் ஆகும் இந்த நேர்கோட்டின் கோட்டுத் தொகையீட்டு மதிப்புதான் நமக்கு தேவையான தலைகீழ் இணைமாற்றம் ஆகும் நம்மால் ஏதேனும் ஒரு வழியில் இந்த வளைவு வளைகோட்டு வழித்தொகையீடின் மதிப்பு 0 என்று காண்பிக்க முடிந்தால் என்னால் எச்சத்தேற்றம் நேரடியாக பயன்படுத்த முடியும் இந்த வளைகோட்டு வழித்தொகையீடின் மதிப்பு எச்ச தேற்றத்தின் மதிப்பிற்கு சமம் என்று காண்பிப்பதே எனது எண்ணம் ஆகும் F என்பதை தனிப்பெறுமானச்சார்பு என்று கொண்டால் நாம் மேலும் எளிமையான சூழ்நிலையை கொள்ள முடியும் ஆகவே தனிப்பெறுமானச்சார்பு f என்பது முடிவுறு அல்லது கணக்கிடத்தக்க வழுப்புள்ளி அல்லது கிளை புள்ளிகள் கொண்டுள்ளதாகலாம் எனவே கிளைப்புள்ளிகள் என்றால் என்ன இந்த சார்பின் சில மதிப்புகளில் இந்த வளைகோட்டை மறுபடியும் வரைவதன் மூலம் கிளைப்புள்ளியின் எடுத்துக்காட்டை காட்டுகிறேன் இப்போது அதே வளைகோட்டை எடுத்துக்கொள்வோம் மட்டும் இதனை இங்கே வரைகிறேன் எனவே இது மெய்யான s மற்றும் இந்த y அச்சில் மெய்யற்ற s ஆகும் எனவே இதுதான் எனக்கு தேவையான கோட்டுத் தொகையீடு அதனால் R முதல் R வரை முதல் R மற்றும் இந்த மெய்யான மதிப்புப் பெற்ற C பிறகு இந்த வளைகோட்டை முற்றுப்பெற முற்படும்போது இந்த சார்பின் வழுப்புள்ளி வளைகோட்டின் இடதுபுறம் அமைப்பு பெற்றுள்ளது இந்த தொகையீடு எனவே இந்த வளைகோட்டை இந்த வளைவு போன்று வரைய போகிறேன் இந்த வளைகோட்டை முடிவுர செய்யப்போகிறேன் இதோ இதுதான் வளைகோடு C எனவே அனைத்து வழுப்புள்ளிகளும் நாம் மதிப்பீடு செய்ய முயற்சிக்கும் தொகையீடின் இடதுபுறத்தில் உள்ளது போன்று C ஐ வரையவும் எனவே எனது வழுப்புள்ளிகள் அனைத்தும் நாம் மதிப்பீடு செய்ய முயற்சிக்கும் தொகையீடின் இடதுபுறம் உள்ளன இப்போது வழுப்புள்ளி தவிர நமக்கு ஒரு கிளை புள்ளி இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் கிளை புள்ளி என்றால் என்ன இப்போது கவனிப்போம் f என்ற சார்பை எடுத்துக்கொள்வோம் கிளைப்புள்ளி என்றால் என்ன என்பதை முன்னிலைப்படுத்தி கூறப்போகிறேன் எனவேஉதாரணமாக f என்பதை நன்கு வரையறுக்கப்பட்ட ஒரு சார்பாக எடுத்துக் கொள்வோம் இந்த விஷயத்தில் F என்பது √s எனவே √s பொதுவாக s எதிர்மறையாக மாறும்போது வர்க்க மூல சார்பு முற்றிலும் மெய்யற்றதாகவும் s நேர்மறையாக இருந்தால் வர்க்க மூல சார்பு முற்றிலும் மெய்யானதாக இருக்கும் அல்லது உங்களுக்குத் தெரியும் எனவே கலப்பெண் தளத்தில் s என்பது 0 க்கு சமமாக இருந்தால் கலப்பெண் தளத்தில் இந்த நேர்மறையான பகுதியிலிருந்து கலப்பெண் தளத்தின் எதிர்மறை பகுதிக்கு திடீரென தாவல் இருப்பதைக் காண்கிறோம் எனவே எதிர்மறை s அச்சு சுற்றிலும் எதிர்மறை s மெய் s அச்சில் மெய்யிலிருந்து மெய்க்கு திடீரென தாவல் இருப்பதைக்காண்கிறோம் ஆனால் நேர்மறை மெய்யற்ற பகுதியிலிருந்து எதிர்மறை மெய்யற்ற பகுதிக்கு நகர்கிறது எனவே இந்த மெய்புனையெண்ணின் கோணவீச்சு ϴ விலிருந்து ϴ π க்கு நகர்கிறது எனவே இந்த வகையான ஒரு திடீர்நகர்வை கிளை புள்ளி என்று அழைக்கிறோம் எனவே அங்குள்ள S இன் மதிப்பு ஒரு மதிப்பிலிருந்து மற்ற மதிப்புக்கு திடீர் தாவலைக் காட்டுகிறது எனவே ஒரு தொடர்ச்சியின்மை உள்ளது எனவே கிளை புள்ளிகள் என்பது ஒரு தொடர்ச்சியின்மை என்று நான் சொல்ல முடியும் எனவே இவை சுற்றிலும் தொடர்ச்சியின்மை ஒரு குறிப்பிட்ட புள்ளியைச் சுற்றி சுற்றி செல்கிறது எனவே இந்த விஷயத்தில் இங்குள்ள கிளை புள்ளி 0 க்கு சமமாக இருப்பதைக் காண்கிறோம் எனவே இதன் பொருள் நாம் ஒரு தனிப்பெறுமானச்சார்பு வரையறுக்க வேண்டுமெனில் இந்த கிளை வெட்டினை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் இதன் மூலம் இந்த சார்பு பன்மதிப்பு அல்லது இந்த சார்பில் மதிப்பு மாற்றமடையும் எனவே நான் வளைகோட்டு வரையறைகளை நிறைவு செய்ய வேண்டும் நான் இந்த கிளையைத் தவிர்க்கப் போகிறேன் இந்த மதிப்புகள் திடீரென நகர்வது இறை இந்த பாணியில் எனது வரையறைகளை நிறைவு செய்யப் போகிறேன் எனவே இது எனது கிளை புள்ளியாகும் இது B என்றும் இது P என்று கொள்வோம் எனவே இந்த வளைகோடு நான்வரைந்த இந்த குறிப்பிட்ட வளைகோடு இங்கே இந்த தொகையீட்டை மதிப்பிடுகிறது இது ப்ரோம்விச் வளைகோடு என்று அழைக்கப்படுகிறது இது ப்ரோம்விச் வளைகோடு என்று எழுதுகிறேன் எனவே ப்ரோம்விச் வளைகோடை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் கலப்பெண் மாறி தொடர்பான தகுதரமான புத்தகங்களை படிக்க வேண்டும் அவை ப்ரோம்விச்வளைகோடுகளை எவ்வாறு தொகையிட்டு மதிப்பிடுவது என்பதை முன்னிறுத்திக் காட்டும் மற்றும் இந்த விரிவுரையில் நாம் அவற்றை எவ்வாறு மதிப்பிடுவது என்பதை சில உதாரணங்களின் மூலம் பார்க்கலாம்

எனவே எச்சத்தை கண்டுபிடிக்க தொகுதியில் உள்ள வழுப்புள்ளியின் வரிசை என்ன என்பதை பார்க்க வேண்டும் சரியா எனவே எனில் எனது F என்ற சார்பு n என்ற வரிசையை கொண்ட ஒரு வழுப்புள்ளி ஆகும் எனவே எனது F என்பது இந்த வடிவத்தில் உள்ளது என்று கொள்வோம்

எனவே s a இன் காரணி n முறை தோன்றும் என்பதைக் காண்கிறோம் எனவே வழுப்புள்ளி n என்ற வரிசையில் உள்ளது இதை நாம் ஒரு துருவ வழுப்புள்ளி என்று அழைக்கிறோம் அல்லது இதை n வரிசையை கொண்ட ஒரு துருவம் என அழைக்கிறேன் எனவே இது s a என்ற துருவத்தை கொண்டது மற்றும் அதன் வரிசை n ஆகும் எனவே எச்சத்தைக் கண்டுபிடிக்க பின்வரும் சூத்திரத்தைப் பயன்படுத்தி அதைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே மீண்டும் இவை அனைத்தும் தகுதரமான கலப்பெண் மாறிகள் நுட்பங்கள் மாணவர்கள் மீண்டும் இந்த முடிவுகளை எனது வலைப்பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தகுதரமான கலப்பெண் மாறிகள் பாடநூல்களின் மூலம் தெரிந்துகொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் எனவே எச்சம் R1 என்பது எனவே மேலும் கலப்பெண் மாறிகள் முடிவுகளை தெரிந்துகொள்ள அப்ரமோவிட்ஸ் மற்றும் ஸ்டீகன் எழுதிய கணித சார்புகள் என்ற புத்தகத்தைப் பாருங்கள் எனவே இந்த முடிவு ஒரு தகுதரமான கலப்பெண் மாறிகள் பாடப்புத்தகத்திலிருந்து நேரடியாக எடுக்கப்படுகிறது இதன் பொருள் யாதெனில் தலைகீழ் லாப்லாஸ் இணைமாற்றத்தின் வளைகோட்டு வழித்தொகையீடு கணக்கிட நேரடியாக இந்த முடிவை பயன்படுத்தப் போகிறேன் வரிசை n கொண்ட துருவம் இருக்கும் பொழுது எனவே நான் ஒரு எடுத்துக்காட்டை கொடுக்கிறேன்